மனித வள மேலாண்மை குறித்த வகுப்பிற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் இந்த விரிவுரையில் மூலோபாய மனித வள மேலாண்மை பற்றிப் பார்ப்போம் இப்போது அதை பற்றி தொடங்குவோம் இதற்கு நான் பயன்படுத்திய சில சோர்ஸ்கள் இவை இந்த குறிப்பிட்ட விரிவுரைக்கு நான் பல ஆய்வுக் கட்டுரைகளை படித்துள்ளேன் அதைப் பற்றிய விவரங்கள் ஸ்லைடில் உள்ளன அவற்றை நீங்கள் ஸ்லைடுகளில் பார்க்கலாம் கோமஸ் மெஜியா பால்கின் மற்றும் கார்டியின் ஆகியோரின் புத்தகத்தை நான் குறிப்பிட்டுள்ளேன் ஷூலர் மற்றும் ஜாக்சன் எழுதிய ஒரு கட்டுரை உள்ளது அந்த சோர்ஸ்சயும் நான் இங்குக் குறிப்பிடுகிறேன் கில்மோர் மற்றும் வில்லியம்ஸ் எழுதிய ஒரு கட்டுரையையும் நான் ஆராய்ந்தேன் அதையும் இங்கே குறிப்பிட்டுள்ளேன் நான் குறிப்பிட்டுள்ள எல்லா சோர்ஸ்களையும் நீங்கள் இந்த முதல் ஸ்லைடில் காணலாம் மூலோபாய மனித வள மேலாண்மை என்றால் என்ன மூலோபாய மனித வள மேலாண்மையில் பல்வேறு வரையறைகள் உள்ளன இங்கே கடைசியாக உள்ள திட்டமிடப்பட்ட மனிதவள வரிசைப்படுத்துதலின் முறையிலேயே நான் கவனம் செலுத்தப் போகிறேன் ஒரு நிறுவனம் அதன் குறிக்கோள்களை அடையத் திட்டமிடப்பட்ட மனிதவள வரிசைப்படுத்தல் மற்றும் அதன் செயல்பாடுகளின் முறைகள் உதவுகிறது இது நிர்வாகத்தை நிர்வகிப்பது பற்றியது முதலில் இதற்கான விளக்கத்தைப் பார்ப்போம் மூலோபாய மனித வள மேலாண்மை என்பது நிறுவனத்தின் மனித வள மேலாண்மையை நிர்வகிப்பதன் மூலம் அந்நிறுவனத்தின் மூலோபாய நோக்கங்களை அடைவதையே குறிக்கிறது இது மிகவும் எளிமையானது இந்த வரையறைகள் அனைத்தும் கூடுதல் விவரங்களை உள்ளடக்கியுள்ளது மூலோபாய மனித வள மேலாண்மையைப் பற்றி இன்னும் மிக எளிமையாகக் கூற வேண்டும் என்றால் ஒரு நிறுவனத்தின் மூலோபாய நோக்கங்களை அதன் மனித வளங்களை மிகவும் பொருத்தமான முறையில் நிர்வகிப்பதன் மூலம் அடைவதே ஆகும் அடுத்த 10 15 20 30 40 ஆண்டுகளில் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக அது வகுத்துள்ள குறிக்கோள்களை அடைய நிறுவனத்திற்கு உதவுவதற்கு பணியாளர்கள் செய்ய வேண்டியதை அவர்களிடம் இருந்து எவ்வாறு பெறுவது ஏன் நாம் மூலோபாய மேலாண்மைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் நாம் ஏன் மூலோபாய நிர்வாகத்தில் கவனம் செலுத்துகிறோம் அல்லது நமக்கு எதற்கு மனித வள மேலாண்மை தேவை என்பதற்கான காரணங்களை மூலோபாய ரீதியாகத் திட்டமிட வேண்டும் தயாரிப்பு மற்றும் சேவை வேறுபாட்டின் சோர்ஸ்களை அதிகரிப்பதன் மூலமாகவும் அல்லது செலவுகளைக் குறைப்பதன் மூலமாகவும் அல்லது இரண்டையும் செய்வதன் மூலமாகவும் நிறுவனத்திற்கான போட்டி அனுகூலங்களை அடைய உதவுகிறதா என்று பார்க்க வேண்டும் அதாவது ஸ்டேட்மெண்ட்டை வைத்து நாம் பார்க்க வேண்டும் போட்டி அனுகூலம் என்பது தொழில்துறையில் உள்ள போட்டியாளர்களிடம் ஒரு அனுகூலத்தை கொண்டிருப்பதாகும் இப்போது நாம் போட்டியாளர்களை பற்றிப் பேசும்போது நாம் வழங்கும் தயாரிப்பு அல்லது அதை போன்ற தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வழங்கும் பிற நிறுவனங்களைப் பற்றியும் அதன் தொழிலாளர்கள் பற்றியும் பேசுகிறோம் நாம் விற்பதைப் போன்ற அதே பொருளையோ அல்லது அதற்கு நிகரான ஒன்றையோ யார் விற்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் போட்டி அனுகூலம் பற்றி நாம் பேசும்போது நாம் அவற்றை முந்திக்கொள்வது பற்றிப் பேசவில்லை நாம் வழங்குவதில் அவர்களிடம் இல்லாததைப் பற்றிப் பேசுகிறோம் அவர்கள் வழங்குவதை வைத்து அது நமக்கான விளிம்பைத் தருகிறது மற்றவர்களிடம் இல்லாதது நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் இதன் காரணமாக நம் வாடிக்கையாளர்கள் நமத பொருளை வாங்குபவர்களுக்கு மற்றவர்களை விட நமது பொருட்கள் மிகவும் பிடிக்கும் என்னிடம் என்ன இருக்கிறது நான் வழங்கும் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளின் வரம்பில் மிகவும் தனித்துவமாக இருப்பது என்ன என்று பார்ப்பதன் மூலம் மற்றவர்களை விட அதிக நன்மைகளைப் பெற இது எனக்கு உதவுகிறது என்னிடம் என்ன இருக்கிறது எனது வாடிக்கையாளர்களுக்கு என்ன மாதிரியான கூடுதல் நன்மைகளை என்னால் வழங்க முடியும் போட்டியில் உள்ள அனுகூலம் என்பதன் அர்த்தம் இவை மட்டுமே தான் நாம் இந்த விளையாட்டில் நிலைத்து நின்று நீண்ட காலம் தக்க வைத்துக் கொள்ள போதுமானது கிடையாது போட்டிக்கு தேவையான உத்திகள் பற்றிப் பார்ப்போம் போட்டி அனுகூலத்தை அடைவதற்கு நம்மிடம் சில உத்திகள் உள்ளன நம் போட்டியாளர்களை விட முன்னேறுவதற்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் அது மூலோபாய முன்முயற்சி எடுப்பதே ஆகும் மூலோபாய முன்முயற்சி என்பது ஒரு நிறுவனம் போட்டியிடும் தொழிற்துறையில் மூலோபாய நடத்தையைக் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் திறனேத் தவிர வேறு ஒன்றும் இல்லை மூலோபாய முன்முயற்சி கூடுதலாக வேறு சிலதையும் செய்கிறது அது இந்த விளையாட்டை மாற்றியமைக்கிறது நாம் என்ன செய்கிறோமோ அதை மற்றவர்களையும் செய்யத் தூண்டும் காரியங்களைச் செய்வது அதாவது நான் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக ஏதாவது செய்கிறேன் இது எனது வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அதனால் இதை மற்றவர்கள் பின்பற்றத் தூண்டப்படுகிறார்கள் எடுத்துக்காட்டாக நாம் வளர்ந்து வரும் போது விற்பனைக்குப் பிந்தைய சேவை என்ற கருத்து மிகவும் பிரபலமானதாக இல்லை ஓகே நீங்கள் ஒரு விற்பனையாளரிடமிருந்து ஒரு சலவை இயந்திரத்தை வாங்குகிறீர்கள் சலவை இயந்திரத்தில் ஏதாவது கோளாறு இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அதை சரிசெய்ய நீங்கள் வேறு ஒருவரிடம் செல்வீர்கள் நான் அந்த சலவை இயந்திரத்தை விற்றால் அந்த சலவை இயந்திரத்திற்குப் பிறகு செய்யும் சேவையையும் விற்கலாம் என்று எங்கோ யாரோ முடிவு செய்தனர் நீங்கள் அதை வாங்குகிறீர்கள் நான் எந்த பிராண்டு என்பதை எல்லாம் கணக்கில் கொள்ளவில்லை ஆனால் யாரோ ஒருவர் அதை முடிவு செய்கிறார் ஒரு கடை சலவை இயந்திரத்தை விற்கிறது ஆனால் அந்த கடையில் விற்கும் சலவை இயந்திரங்கள் விற்கும் போது பழுதானாலும் அல்லது விற்ற பிறகு பழுதானாலும் அதைச் சரி செய்ய அந்த கடையிலேயே பயிற்சியளிக்கப்பட்ட ஒரு நபர் இருப்பார் எனவே அவர்கள் சான்றளிக்கப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்ட சேவை முகவர்களுடன் வரத் தொடங்கினர் சிலர் தங்கள் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ள இதை அவர்கள் ஒரு உத்தியாகப் பயன்படுத்த முடிவு செய்தனர் வளர்ந்து வரும் போது சலவை இயந்திரம் என்பது ஆடம்பரமான ஒன்று நீங்கள் ஒரு சலவை இயந்திரத்தை வாங்குகிறீர்கள் நீங்கள் அதை நன்றாகக் கவனித்துக் கொண்டால் அடுத்த 10 15 20 ஆண்டுகளுக்கு நீங்கள் இன்னொன்றை வாங்கத் தேவையில்லை ஆனால் நடப்பது என்னவென்றால் ஒரு சலவை இயந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பயன்படுத்திய பிறகு நம் அண்டை வீட்டாரிடமும் நம் நண்பர்கள் நம் குடும்ப உறுப்பினரிடமும் இந்த பிராண்டின் சலவை இயந்திரம் எனக்கு நன்றாக வேலை செய்கிறது எனவே நீங்களும் ஏன் அதையே வாங்கக்கூடாது என்று சொல்லும் நிலையில் இருக்கிறோம் எனவே அந்த நேரத்தில் வாய் வழியாக மற்றவர்கள் இதைக் கேட்டு அதைச் செயல்படுத்த முயற்சி செய்வார்கள் எனவே மூலோபாய முன்முயற்சியைப் பற்றி நாம் பேசும்போது மற்றவர்கள் செய்யாத அதே நேரத்தில் நாம் செய்கின்ற செயல்களைப் பற்றி நாம் பேசுகிறோம் ஒரு நிறுவனம் சேவையை வழங்கப் போகிறோம் என்று முடிவு செய்கிறது இந்த சலவை இயந்திரத்தை நீங்கள் வாங்கினால் எங்கள் நிறுவனத்தைச் சேர்ந்த ஒருவர் வந்து ஒரு வருடம் அல்லது இரண்டு வருட காலத்திற்கு இலவசமாக அதைச் சரிசெய்து தருவார் மேலும் தேவைப்படும் கூடுதல் பகுதிகளுக்கு மட்டுமே கட்டணம் வசூலிப்போம் என்று அந்த நிறுவனம் கூறுகிறது எனவே இது ஒரு மூலோபாய முன்முயற்சியாகும் பின்னர் மீதமுள்ள நிறுவனங்களும் அதைப் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவர்கள் சரி என்று சொன்னார்கள் பிராண்ட் ஏ அதைச் செய்கிறது ஏன் என்னால் அதைச் செய்ய முடியாது என்று நினைத்து பின்னர் பிராண்ட் பி யும் அதையேப் பின்பற்றியது பின்னர் பிராண்ட் சி அதைப் பின்பற்றியது பின்னர் மெதுவாக அதுவே தொழில் நெறிமுறையாக மாறியது போட்டி அனுகூலங்களைப் பெறப் போட்டி உத்திகளைப் பயன்படுத்த முடிகிறது புதுமை உத்தி போட்டியாளர்களிடமிருந்து வேறுபட்ட தயாரிப்புகள் அல்லது சேவைகளை உருவாக்கப் பயன்படுத்தப்படுகிறது சலவை இயந்திரத்தை உதாரணமாக எடுத்துக் கொள்வோம் நம்மிடம் ஒரு சலவை இயந்திரம் இருந்தது அந்த இயந்திரம் ஆடைகள் துவைக்கப் பயன்படுத்தப்பட்டது பின்னர் நாம் அதன் உள்ளே இருந்து துணிகளை வெளியே எடுப்போம் பின்னர் அவற்றை உலர வைப்போம் பின்னர் டிரையர் இயந்திரத்தை வாங்கலாம் என்று நினைத்தீர்கள் இதனால் தற்போது உங்களிடம் ஒரு சலவை இயந்திரம் மற்றும் டிரையர் இரண்டுமே சேர்த்து இருந்தது இரண்டு டிரம்ஸ்கள் தனித்தனியாக இருக்கும் அவற்றை வைக்க நீங்கள் வெவ்வேறு இடங்களைக் கண்டுபிடிப்பீர்கள் பின்னர் ஒருவர் செமி ஆட்டோமேடிக் சலவை இயந்திரத்தைப் பற்றிக் கூறினார் எனவே நீங்கள் துணிகளை ஒரு டிரம்மில் துவைக்க வேண்டும் பின்னர் அவற்றை உலர வைக்க இன்னொரு டிரமில் போட வேண்டும் எனவே நீங்கள் அவற்றை உலர வைக்க அடுத்த பெட்டியில் போட்டீர்கள் பிறகு அந்த டிரம்கள் இரண்டும் இணைக்கப்பட்டன எனவே இரண்டு வெவ்வேறு டிரம்கள் வெவ்வேறு இடத்தில் சுழலுவதற்குப் பதிலாக இரண்டு தனித்தனி செருகிகள் இரண்டு தனித்தனி இயந்திரங்கள் என்பதற்குப் பதிலாக யாரோ ஒரு புதுமை வாதி இரண்டு டிரம்ஸையும் ஒரே சட்டகத்தில் வைக்க முடிவுசெய்து அதே போல் ஒரு பிளக் இருந்தால் இவை இரண்டையும் ஒன்றாக இயக்க முடியும் என்று நம்பிக்கை ஊட்டினார் இதுவே புதுமையாகும் இரண்டு விஷயங்கள் இதற்கு தேவைப்படுகிறது சலவை இயந்திரத்தைப் பயன்படுத்தும் எவரும் உலர்த்தி இயந்திரத்தைப் பயன்படுத்தலாம் ஏனெனில் இந்த இரண்டு விஷயங்களும் இப்போது ஒன்றாக இருக்கின்றன இதே போல் பிலண்டர்களைப் பற்றிப் பார்க்கலாம் நான் இங்கு நான் பல்வேறு விஷயங்களைப் பற்றிக் குறிக்கிறேன் நாங்கள் அப்போது எரிவாயு அடுப்பைப் பயன்படுத்தினோம் பின்னர் குக்கிங் ரேஞ்ச்கள் உதவியாக இருக்கும் என்று மக்கள் கூறினார்கள் ஏன் அவ்வாறு என்றால் இந்த இரண்டும் இயங்க வாயு தேவை எனவே நீங்கள் ஒரு பெரிய பெட்டியை உருவாக்குகிறீர்கள் அதற்கு பிறகே உங்களுக்கு ஓவன் கிடைத்தது அதுவும் வாயு மின்சாரம் அல்லது வேறு எதையோ சோர்ஸ்சாக பயன்படுத்தி வழங்கப்படுகிறது ஆகவே நீங்கள் இரண்டு விஷயங்களை ஒன்றாகச் சேர்ப்பதன் மூலம் புதுமையான விஷயங்களைக் கண்டு பிடிக்கிறீர்கள் எனவே இதுவே புதுமை உத்தியாகும் அடுத்ததாக விரிவாக்க உத்திகளைப் பற்றி பார்ப்போம் தயாரிப்பு மற்றும் சேவை தரத்தை மேம்படுத்துவது பற்றி நாம் பார்ப்போம் தற்போது நீங்கள் உங்கள் போட்டியாளர்களை விட நன்மைகளைப் பெறுவீர்கள் நாங்கள் அதே தயாரிப்பை வழங்குகிறோம் ஆனால் அவர்களை விட உங்களுக்குச் சிறந்த சேவையை வழங்க முடியும் இது சிறந்த சேவை என்பது நமக்கு எப்படித் தெரியும் நமது பழுதுபார்க்கும் சேவை உங்களுக்கு நீண்ட காலம் தொடரும் எனவே பழுதுபார்க்கும் நபர் உங்கள் வீட்டிற்கு வந்த ஒரு வருடத்திற்கு உங்களுக்குப் பழுதுபார்ப்பு தேவை ஏற்படாது என்று உங்களுக்கு அந்த நிறுவனம் உறுதியளிக்கிறது பழுதுபார்க்கப்பட்டவை அடுத்த ஒரு வருடத்திற்குப் பழுதாகாமல் இருக்கும் வகையில் அருமையாகப் பழுது பார்ப்போம் என்று அந்நிறுவனம் கூறுகிறது அதற்கான உத்தரவாதத்தை நாம் வழங்குகிறோம் எனவே இதுவே மேம்பாட்டு உத்தியாகும் நீங்கள் தயாரிப்பைச் சிறப்பாகச் செய்யலாம் நான் ஒரு சலவை இயந்திரத்தை வாங்கலாம் என்று பார்த்துக் கொண்டிருந்தேன் அப்போது நான் ஒரு விளம்பரத்தைப் பார்த்தேன் நான் அந்த பிராண்டை மறந்துவிட்டேன் எனக்கு அது நியாபகம் இருந்தாலும் கூட நான் அதைப் பற்றி தற்போது உங்களிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் ஒரு சலவை இயந்திரம் துருப்பிடிப்பது அல்லது துருப்பிடிக்காமல் இருப்பதைப் பற்றிப் பார்ப்போம் இதுபோன்ற ஒரு தரமான பாகங்களைக் கொண்ட இயந்திரம் துருப்பிடிக்காது என்று அவர்கள் உங்களிடம் கூறுகிறார்கள் அது தண்ணீரில் இருக்கும் ஆனால் அதற்கு ஒன்றும் ஆகாது இது ஒரு உலோகம் தான் ஆனால் அதன் மேல் ஒரு பாதுகாப்பு உறை போடப்பட்டுள்ளது எனவே அதற்கு எதுவும் ஆகாது ஆகவே நாம் தயாரிப்பைச் சிறப்பாகச் செய்துள்ளோம் என்று கூறுவது நன்மைகளைப் பெறுவதற்கான ஒரு வழியாகும் உங்கள் போட்டியாளர்களை விட அனுகூலங்கள் அதிகம் பெற நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மூன்றாவது உத்தி கட்டணங்களை குறைத்தல் அதே பொருளை நீங்கள் குறைந்த விலைக்கு வழங்குகிறீர்கள் நீங்கள் அதே தரத்தில் செய்கிறீர்கள் ஆனால் விலையை மட்டும் குறைக்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் தேவையற்ற ஒப்பனைகளைக் குறைக்கலாம் அழகுபடுத்துதலை நீங்கள் குறைக்கலாம் இதன் காரணமாக விலையைக் குறைக்கிறீர்கள் விலை குறைந்தவுடன் தரமும் ஒரே மாதிரியாக இருந்தால் மக்கள் அதை வாங்க விரும்புவார்கள் HRM இன் மூலோபாய கோட்பாடுகள் பற்றிப் பார்ப்போம் நிறுவனத்தின் வள அடிப்படையிலான பார்வையே இதில் நாம் எதிர்கொள்ளும் முதல் கோட்பாடு மூலோபாய மனித வள மேலாண்மை பற்றிப் பேசும்போது நாம் பல்வேறு கோட்பாடுகளைப் பற்றிப் பேசுகிறோம் நிறுவனத்தின் வள அடிப்படையிலான பார்வையே நாம் பேசும் முதல் கோட்பாடு ஆகும் இந்த கோட்பாட்டின் படி நிறுவனத்தின் வள பன்முகத்தன்மை மற்றும் நிறுவனத்தின் வள அசைவற்ற சூழ்நிலைகளில் மட்டுமே போட்டி அனுகூலம் ஏற்படலாம் நிறுவனத்தின் வள பன்முகத்தன்மை பற்றி நாம் பேசும்போது பரந்த அளவிலான வளங்களைப் பற்றிப் பேசுகிறோம் நாம் தேர்ந்தெடுத்து தேர்வுசெய்யக்கூடிய பலவகையான வளங்களைப் பற்றிப் பேசுகிறோம் நம்மிடம் பலவிதமான வளங்கள் இருந்தால் நம்மால் அவற்றிலிருந்து ஒன்றைத் தேர்வு செய்ய முடியும் நம் போட்டியாளர்களை விட அதிக அனுகூலத்தை அளிக்க முடியும் நிறுவனத்தின் அசையாத வளங்களை உடைய தன்மைகள் இந்த குறிப்பிட்ட வளங்களை மற்ற நிறுவனங்களிலிருந்து பெறப் போட்டியிடும் நிறுவனங்களின் இயலாமையைப் பற்றிக் குறிக்கிறது நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கு நம்மிடம் உள்ள பெரிய வளங்களின் அடிப்படையில் ஒரு பெரிய விஷயங்களை அவர்களுக்கு நாம் வழங்குகிறோம் நம்மிடம் மட்டுமே உள்ள சில வளங்கள் உள்ளன ஆடை உற்பத்தி நிறுவனங்களில் எடுத்துக்காட்டாக உங்களிடம் ஆடை உற்பத்தி செய்யும் நிறுவனம் உள்ளது அதில் ஆடைகளை வெட்டும் குக்கி கட் இயந்திரம் உள்ளது உங்களிடம் தரப்படுத்தப்பட்ட வெட்டப்பட்ட ஆடைகள் உள்ளன நீங்கள் சில கடைகளுக்குச் செல்லுங்கள் அதே வண்ண குர்தாக்கள் ஒன்றன்பின் ஒன்றாக தொங்குவதை நீங்கள் காண்பீர்கள் பின்னர் நீங்கள் வேறு ஒரு கடைக்குச் செல்லுங்கள் அவர்கள் கையால் எம்பிராய்டரி செய்யப்பட்ட குர்தாக்களை வைத்துள்ளனர் அந்த எம்பிராய்டரி ஒரு குறிப்பிட்ட வகையைச் சார்ந்தது அதை நீங்கள் வேறு எங்கும் வாங்க முடியாது எனவே அது மிகவும் தனித்துவமான ஒன்றாகிறது எம்பிராய்டரி போன்ற துணிகளை மீண்டும் அதே போல் செய்ய முடியாது அல்லது நீங்கள் ஒரு கார் வாங்குகிறீர்கள் அந்த காரில் கையால் வரையப்பட்ட வடிவமைப்புகள் உள்ளன இந்த வடிவமைப்புகளை வரையும் அல்லது காரில் படம் வரையும் கலைஞர் உங்கள் கடையில் அமர்ந்து இருக்கிறார் இவற்றைப் போன்ற விஷயங்களை நகல் எடுக்க முடியாது எனவே அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கிறது அல்லது உங்கள் வாடிக்கையாளர்களின் கேள்விகளுக்கு யாராவது தனிப்பட்ட முறையில் பதிலளிக்கிறார்கள்

அல்லது உங்களிடம் உள்ள ஒன்றை உங்கள் போட்டியாளர்களால் மிக எளிதாக நகலெடுக்க முடியாது இது தான் உங்களுக்கு அனுகூலத்தைத் தருகிறது வள பன்முகத்தன்மை மற்றும் அசைவற்ற வளங்களை உடைய தன்மை மற்றும் மதிப்பு அரிதான குறைபாடு உடைய பிரதிபலிப்பு போன்ற தேவைகளைத் திருப்திப்படுத்துவது ஆகும் எனவே முற்றிலும் நகலெடுக்க முடியாத ஒன்றாக இது இருக்கிறது மாற்று அல்லாத அதாவது வேறொன்றால் முழுமையாக மாற்ற முடியாத ஒன்றாகவும் இது இருக்கிறது ஒரு நிறுவனத்தின் வளங்கள் தொடர்ச்சியான போட்டி அனுகூலங்களைக் கொண்டிருக்கலாம் வள அடிப்படையிலான கோட்பாட்டை பற்றிப் பேசும்போது நமது வளங்களே நம்முடைய மிகப்பெரிய சொத்தாகிறது மற்றவர்களால் எந்த அளவிற்கு நம்முடைய வளங்களை மாற்ற முடியாதோ அந்த அளவிற்கு நம்மை அவர்களால் நெருங்க முடியாது எனவே பல்வேறு வகையான வளங்கள் மற்றும் மாற்றீடு செய்ய முடியாத வளங்கள் மற்றும் மிகவும் மதிப்புமிக்க வளங்கள் நமது போட்டி அனுகூலங்களை அதிகரிக்க உதவுகிறது மனிதவளத் துறையின் செயல்பாடுகளை மூலோபாய ரீதியாக நிறுவனத்தின் மூலோபாய நோக்கங்களைச் சீரமைப்பதற்காக இந்த வளங்களை நாம் உருவாக்குகிறோம் இரண்டாவது கோட்பாடு நடத்தையின் முன்னோக்கு ஆகும் முதல் கோட்பாட்டில் நம்மிடம் இருந்த பொருள் வளங்களை பற்றி நாம் பேசினோம் இந்த கோட்பாட்டில் கடுமையான மூலோபாயத்திற்கும் உறுதியான செயல்திறனுக்கும் இடையில் மத்தியஸ்தராக பணியாளரின் நடத்தையைப் பற்றிப் பேசுவோம் பல்வேறு வேலைவாய்ப்பு நடைமுறைகளின் நோக்கம் ஊழியர்களின் அணுகுமுறைகளையும் நடத்தைகளையும் கட்டுப்படுத்துவதற்கே என்று இது கருதுகிறது நிறுவனங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பிட்ட அணுகுமுறைகள் மற்றும் நடத்தைகள் வேறுபடுகின்றன நிறுவனங்களின் பல்வேறு குணாதிசயங்களைப் பொறுத்து நிறுவன மூலோபாயத்தையும் சேர்த்து மூலோபாய மனித வள மேலாண்மையின் பின்னணியில் இந்த மாதிரியான நடத்தைகளை வெளிப்படுத்தவும் வலுப்படுத்தவும் வெவ்வேறு HRM நடைமுறைகள் தேவைப்படுகின்றன அடுத்ததாக ஊழியர்களின் ஒழுக்கத்தைப் பற்றி நாம் பேசலாம் ஒரு நிறுவனத்தின் ஊழியர்களாக நாம் அட்டவணையில் கொண்டு வரும் சிக்கல்களைக் கையாள க்கூடிய திறன்கள் ஒழுக்கம் மற்றும் பன்முகத்தன்மை பற்றிப் பார்க்கலாம் மூலோபாய மனிதவள மேலாண்மை என்பது நாம் எவ்வளவு சிறப்பாக நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறோம் நடத்தைகளை எவ்வளவு நன்றாகப் பயன்படுத்துகிறோம் அவற்றை எவ்வளவு சிறப்பாக எடுத்துக்கொள்கிறோம் அவை நிறுவனத்திற்கு எவ்வாறு நன்மை பயக்கும் என்பது பற்றி அந்த நடத்தைகள் வெளிப்படுத்துகிறது இந்த நடத்தைகள் நிறுவனத்தின் உற்பத்தித்திறனை நோக்கி நாம் எவ்வளவு சிறப்பாகப் பயன்படுத்துகிறோம் என்பதைக் காட்டுகிறது எல்லோரும் ஒரே மாதிரியாக நடந்து கொள்ள வைப்பதில் நாம் கவனம் செலுத்தவில்லை நம் ஊழியர்கள் நடந்துகொள்ளும் விதத்தை தரப்படுத்தவும் நாம் கவன கொள்ளவில்லை நாம் நமது ஊழியர்கள் அட்டவணையில் வரும் வெவ்வேறு நடத்தைகளை வெவ்வேறு அணுகுமுறைகளை வெவ்வேறு சூழ்நிலைகளைக் கையாள்வதற்கான வெவ்வேறு வழிகள் போன்றவற்றை அதில் அதிகம் உருவாக்குகிறோம் அதுவே நமது மிகப்பெரிய பலம் இது நமது மூலோபாய இலக்குகளை நிறுவனத்தின் மூலோபாய இலக்குகளுடன் சீரமைக்க உதவுகிறது நடத்தை முன்னோக்கு பற்றிக் காண்போம் இது ஷூலர் மற்றும் ஜாக்சனின் மாதிரி HRM நடைமுறைகளை நிறுவனத்தின் செயல்திறனுடன் இணைப்பதற்கான வழி இது உங்களிடம் வணிக பண்புகள் பதவி பற்றிய தகவல்கள் உள்ளது எனவே ஊழியர்கள் வகிக்க வேண்டிய பதவி பற்றிய தகவல்கள் உங்களுக்குத் தேவை நீங்கள் இதைக் குழப்பிக் கொள்வீர்கள் அல்லது வணிக பண்புகளில் சேர்க்கிறீர்கள் மனித வள நடைமுறைகளுக்கு ஊட்டமளிக்கும் தேவையான பதவியின் நடத்தைகளைப் பற்றி ஊழியர்களிடம் கூறப்படுகிறது பதவிகள் பற்றிய கூடுதல் தகவல்கள் சென்றடையும் போது உண்மையான பதவியில் ஒழுக்கத்தை காட்ட கூடியவர்கள் கிடைக்கிறார்கள் இவர்கள் நிறுவனத்தின் நோக்கத்தை அடைய உதவுகின்றனர் போட்டி உத்திகளுக்கான சில பணியாளர்களின் நடத்தைகள் முன் கணிப்பு படைப்பாற்றல் மற்றும் புதுமை போன்றவை ஆகும் கணிக்கக்கூடிய பணியாளர்களை உள்ளீடுகளை நாம் பயன்படுத்த வேண்டும் படைப்பாற்றலும் புதுமையான சிந்தனையும் கொண்ட பணியாளர்களும் நமக்குத் தேவை எனவே வரம்பு குறித்து இங்கே விவாதிக்கப்படுகிறது இது ஷூலர் மற்றும் ஜாக்சன் எழுதிய ஒரு கட்டுரையை அடிப்படையாகக் கொண்டது குறுகிய கால மற்றும் நீண்ட கால கவனத்தை பற்றி இது விவாதிக்கிறது சிலர் தங்கள் வேலை குறித்து எவ்வாறு திட்டமிடுகிறார்கள் ஒத்துழைப்பு மற்றும் ஒருவருக்கொருவர் சார்ந்திருத்தல் சுதந்திரம் மற்றும் சுயாட்சி ஆகியவற்றுக்கும் இடையேயான வித்தியாசத்தை பார்ப்போம் அதிக அளவிலான கூட்டுறவு மற்றும் குழு சார்ந்தவை சிலருக்குத் தேவைப்படும் சிலர் அதிக தன்னாட்சி பெற்றவர்களாக இருப்பர் அவர்கள் தங்கள் சிந்தனையிலும் செயலிலும் மிகவும் சுதந்திரமானவர்களாகவும் இருக்க விரும்புவர் தரம் மற்றும் அளவுக்கான அக்கறை என்பது மனிதவள உத்திகளுடன் நிறுவனத்தின் உத்திகளைச் சீரமைக்க உதவும் மற்றொரு நடத்தையாகும் இடர் எடுக்கும் திறன் மற்றும் நோக்கு நிலை பற்றிக் காண்போம் சிலர் இடர்களைத் துணிந்து எடுத்து அதைக் கையாள்வார்கள் சிலர் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பார்கள் நிறுவனத்தில் நமக்கு இந்த இரு வகையான பணியாளர்களும் தேவைப்படுகிறார்கள் செயல்முறைக்கான கவனம் இங்கே தேவைப்படுகிறது நிறுவனத்தில் பின்பற்றப்படும் செயல்முறைகளுக்கு சில பணியாளர்கள் தகுந்த கவனம் செலுத்துகிறார்கள் சிலர் கவனம் செலுத்தவில்லை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தவிர்க்கிறார்கள் சிலர் பொறுப்பைத் தவிர்க்க விரும்புகிறார்கள் சில பணியாளர்கள் சில விஷயங்களுக்கான பொறுப்புகளை மேலும் மேலும் ஏற்க விரும்புகிறார்கள் அதற்கான பொறுப்பை அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள் மாற்றத்திற்கு ஏற்ப வளைந்து கொடுக்கும் தன்மை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் மாற்றத்தை எதிர்க்கும் சில பணியாளர்களும் உள்ளனர் மிகவும் நெகிழ்வான சில பணியாளர்களும் இருக்கிறார்கள் நிறுவனத்தில் நமக்கு இரு வகையான பணியாளர்களும் தேவை ஏனெனில் மாற்றத்தை எதிர்க்கும் மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பார்கள் உரியச் செயல்முறைகள் பின்பற்றப்படுவதை அவர்களே உறுதி செய்கிறார்கள் மேலும் மாற்றத்திற்கு அதிக விருப்பமுள்ள அல்லது மாற்றத்திற்கு நெகிழ்வான பணியாளர்கள் நிறுவனத்தை புதிய திசைக்கு அழைத்துச் செல்ல உதவுகிறார்கள் எனவே இரண்டு வகையான ஊழியர்களும் மிக முக்கியமானவர்கள் தெளிவின்மை மற்றும் கணிக்க முடியாத தன்மை ஆகியவற்றின் சகிப்புத்தன்மைக்கும் நிலையான தன்மைக்கும் இடையேயான முக்கியத்துவத்தை அளிக்கிறது அது நடக்கும்போது என்ன நடக்கிறது என்பதை அறிய விரும்பும் பணியாளர்கள் உள்ளனர் அவர்களுக்கு மிகவும் தெளிவான கவனம் தேவை மேலும் அவர்களுக்கு நடக்கும் எல்லாவற்றிலும் ஒரு உறுதி இருக்க வேண்டும் அது தான் நல்லது ஏனெனில் இது செயல்முறைகளைக் கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது மற்றவர்கள் இன்னும் சகிப்புத்தன்மையுடனும் தெளிவற்ற தன்மையுடனும் இருக்கிறார்கள் இந்த பணியாளர்களும் நல்லவர்கள் அவர்கள் இடரை துணிந்து எடுத்து அதைக் கையாள்வதால் அவர்கள் புதுமையானோர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் நிறுவனம் செல்லக்கூடிய புதிய திசைகளை ஆராய்வதற்கு அதிக விருப்பத்துடன் உள்ளனர் திறன்களைப் பயன்படுத்தும் வரம்பு மற்றொன்றாகும் வேலை ஈடுபாடு மற்றும் நடவடிக்கைகளும் இதற்கு அவசியம் உங்கள் வேலையில் நீங்கள் எவ்வளவு ஈடுபாடு கொண்டுள்ளீர்கள் இதை பற்றி ஷூலர் மற்றும் ஜாக்சன் ஆகியோரால் தொகுக்கப்பட்ட நடத்தைகளின் முழு பட்டியலையும் அளித்திருக்கிறார்கள் மனிதவள செயல்பாட்டின் மூலம் போட்டி உத்திகளை உருவாக்க நமக்கு தேவையான நடத்தைகளைப் பற்றிப் புரிந்துகொள்ள உதவுகிறது இது நிறுவனம் அதன் மனிதவள நோக்கங்களை அடைய உதவுகிறது அல்லது அதன் போட்டியாளர்களிடையே போட்டி அனுகூலங்களைப் பெறுவதன் மூலம் அதன் மூலோபாய நோக்கங்களை அடைய உதவுகிறது மற்றொரு கோட்பாடு சைபர்நெடிக் அமைப்புகளின் கோட்பாடாகும் எனவே நிறுவனங்கள் திறந்த அமைப்பாக உள்ளதாக நாம் கூறுகிறோம் இதில் ஒரு அவுட்புட் மற்றும் இன்புட் இருக்கிறது இதில் ஒருவித செயல்முறை உள்ளது அதாவது இதில் ஒருவித அவுட் புட் இருக்கிறது இந்த இன்புட் அவுட்புட் லூப் இன்புட் செயல்முறை அவுட்புட் லூப் ஆகியவை அவ்வப்போது வரும் பின்னூட்டத்திற்கு ஏற்ப குறிப்பிட்ட நேரத்திற்கு முடிக்கப்படுகிறது இந்த இன்புட் செயல்திறன் அவுட்புட் லூப்பை திருத்த நமக்கு உதவுகிறது சைபர்நெடிக் மாதிரி இங்கே காட்டப்பட்டுள்ளது ரைட் மற்றும் மக்மஹான் ஆகியோரின் ஆய்வறிக்கையில் இது நன்றாக விவரிக்கப்பட்டுள்ளது இன்புட்டில் மனிதவள மேலாளரின் அறிவு திறன்கள் மற்றும் திறமைகள் ஆகியவை உள்ளடக்கி இருக்கிறது இந்த செயல்திறன்களை கொண்ட மனிதவள நடத்தைகள் சரியான செயல்முறையைப் பின்பற்ற நமக்கு உதவுகிறது அவுட்புட் என்பது உற்பத்தி திருப்தி டர்ன்ஓவர் லாபம் போன்றவற்றை குறிக்கிறது இப்போது அவை நிறுவனங்களின் மூலோபாயத்திற்கு உதவுகின்றன இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் நிலையான உள்ளீட்டு மற்றும் நிலையான பின்னூட்டங்கள் ஆகியவை நிறுவன மூலோபாயத்தின் மதிப்பீட்டின் மூலமாகவும் மறு வருகையின் மூலமாகவும் அது சென்று கொண்டே இருக்கிறது அது வளையத்தை நிறைவு செய்கிறது எனவே இது உங்களுக்குத் தெரிந்த ஒரு வகையான வடிவமைப்பு போன்ற எந்திரமாகும் இன்புட் செயல்திறன் மற்றும் அவுட்புட் ஆகியவற்றின் அடிப்படையில் நாம் எவ்வாறு காரியங்களைச் செய்கிறோம் என்பதை நாம் அட்டவணையில் கொண்டு வருவதைப் புறநிலையாக பட்டியலிட முடிந்தால் அதை நிறுவனம் எவ்வாறு செய்கிறது என்பதை நம்மால் புறநிலையாகப் பட்டியலிட முடியும் அது மிகவும் எளிதானது அல்லது இழப்பீட்டு வெகுமதி அமைப்புகளின் பதிவுகளைப் பராமரிப்பது மற்றும் அதைக் கணக்கிடுவதற்கு இது உதவுகிறது எனவே நிறுவனத்தின் மூலோபாய நோக்கங்களை அடைய மூலோபாய மனித வள மேலாண்மை எவ்வாறு உதவக்கூடும் என்பதை விளக்கும் மற்றொரு மாதிரி இது நம் பதவிகளைப் பராமரிப்பதிலும் ஒரு முறைமையில் விஷயங்களை முறையாகச் செய்வதிலும் நம்முடைய நோக்கம் அதிகமாக இருக்கிறது மேலும் இவற்றால் அதிக லாபம் ஈட்டலாம் அல்லது மூலோபாய நோக்கங்களை அடைய நிறுவனத்துடன் இணையலாம் ஓகே நான் சொன்னது போன்ற இன்புட் என்பது தனிநபர்களின் திறமைகள் ஆகும் நிறுவன அமைப்பில் அந்த பணியாளர்களின் நடத்தைகளே மூலதனமாகும் செயல்திறன் என்பது தனிநபர்களின் நடத்தையை உள்ளடக்கியதாக உள்ளது அவுட் புட் என்பது செயல்பாடு மற்றும் திறன்மிக்க அவுட்புட்டை குறிப்பிடுகிறது திறன் என்பது உணர்ச்சி ஈடுபாடு அர்ப்பணிப்பு ஆகியவற்றுடன் தொடர்புடையது ஆகும் சைபர்நெடிக் மாதிரியில் மூலோபாய மனித வள நிர்வாகத்தின் பொறுப்புகள் திறன் மேலாண்மையே ஆகும் கொடுக்கப்பட்ட நிறுவன மூலோபாயத்தை செயல்படுத்துவதற்குத் தேவையான திறன்கள் நிறுவனத்தில் உள்ள பணியாளர்களிடம் இருப்பதை உறுதிப்படுத்த நிறுவனம் செய்யும் விஷயங்களே திறன் மேலாண்மை ஆகும் எனவே உள்ளே செல்ல வேண்டியது என்பது பற்றிய திறன்களை நிர்வகிக்க நான்கு வெவ்வேறு வழிகள் உள்ளன முதலாவது திறன் கையகப்படுத்தல் ஆகும் நாம் ஈடுபடுகிறோம் அல்லது திறன்களைப் பெற்று போட்டிகளை அடைகிறோம் இது நிறுவனத்தில் உள்ள பணியாளர்களுக்குத் தேவையான திறன்களைக் கொண்டிருப்பதை உறுதிப்படுத்த முயற்சிக்கும் பயிற்சி மற்றும் தேர்வு போன்ற செயல்பாடுகளைக் குறிக்கிறது முந்தைய மூலோபாயத்தின் கீழ் தேவையற்றதாகக் கருதப்பட்ட மறைந்திருக்கும் திறன்கள் அல்லது திறமைகளைப் பயன்படுத்த முற்படும் நடவடிக்கைகளை இது கையாள்கிறது திறன்களைப் பெறுவதற்கான திறமைகளைக் கொண்டிருத்தல் பின்னர் அந்த திறன்களைப் பயன்படுத்துதல் திறனைத் தக்கவைத்துக்கொள்வது என்பது அந்த திறன்களையும் திறமைகளையும் நிறுவனத்தில் தக்கவைத்துக்கொள்வதாகும் நிறுவனத்தின் மூலோபாயத்திற்கு தேவையில்லாத திறன்களை அகற்றுவதை நோக்கமாகக் கொண்ட செயல்பாடுகள் திறன் இடம்பெயர்வுக்கான செயல்முறைகள் எனப்படும் அந்த திறன்களைத் தக்க வைத்துக் கொண்டு அந்த நிறுவனத்தில் இருந்து வெளியேற வேண்டியதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் நம்மிடம் நீண்ட காலமாக என்ன இருக்கிறது என்பது இனி தேவையில்லை ஆனால் அதற்காகப் பணம் செலுத்தப்படுகிறதா என்பதே முக்கியம் அந்த திறன்களுக்குப் பதிலாக வேறு ஒன்றை மாற்றுவது இல்லையென்றால் அதில் சிறு மாறுதல்களை ஏற்படுத்துவது அல்லது அந்த திறன்களை நீக்குதல் என்பது முக்கியமானது மூலோபாய மனித வள மேலாண்மையின் மற்றொரு பொறுப்பு ஒழுக்க மேலாண்மை ஆகும் இது தேவையான திறன்களைக் கொண்ட பணியாளர்களை நிறுவனத்தின் மூலோபாயத்தை ஆதரிக்கும் வழிகளில் செயல்படுவதை உறுதி செய்கிறது எனவே அவர்களை கண்காணிப்பது அவர்களின் செயல்திறனை மதிப்பீடுவது சம்பள அமைப்புகள் நடத்தை ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை கணக்கில் கொள்ள வேண்டும் நடத்தை ஒருங்கிணைப்பு என்பது நிறுவன மூலோபாயத்தை ஆதரிப்பதற்காக தனிநபர்கள் முழுவதும் நடத்தையை ஒருங்கிணைக்க முயற்சிக்கும் மதிப்பீடு மற்றும் நிறுவன மேம்பாட்டு நடவடிக்கைகளைக் கையாள்கிறது எனவே ஒன்று கட்டுப்பாடு மற்றொன்று ஒருங்கிணைப்பு ஆகிய இரண்டும் வெவ்வேறு செயல்பாடுகளின் வெவ்வேறு ஊழியர்களின் நடத்தைகளுக்கு இடையிலான உறவுகளை நிர்வகித்தல் என்பப்படும் இங்கே நான்காவது கோட்பாடு நிறுவனம் அல்லது பரிவர்த்தனை செலவுக் கோட்பாடு ஆகும் பரிவர்த்தனை செலவுகள் என்பது இரு தரப்பினருக்கிடையேயான பரிமாற்றங்களை மதிப்பீடு செய்தல் மற்றும் நடைமுறைப்படுத்துதல் ஆகியவற்றுடன் தொடர்புடைய செலவுகள் ஆகும் பரிமாற்றங்களை மிகவும் திறமையாக்குவதற்காக அவை செய்யப்படுகின்றன ஏஜென்சி செலவுகள் என்பது இரு தரப்பினருக்கிடையேயான திறமையான ஒப்பந்தத்தை நிறுவுவதற்கான செலவுகள் ஆகும் நான் இந்த கடைசி பத்தியை அப்படியே வாசிக்கப்போகிறேன் இதை நீங்கள் கண்டிப்பாகப் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் பரிவர்த்தனை செலவு அணுகுமுறையின் மைய முன்மாதிரி என்னவென்றால் ஊழியர்கள் தங்கள் செயல்திறனைக் குறைக்காமல் இருக்க வலுவான ஊக்கத்தொகைகளை எதிர்பார்க்கிறார்கள் இது கிடைக்காவிட்டால் அவர்கள் தங்கள் செயல் திறனை குறைத்துக் கொள்கின்றனர் இதனால் குழுவில் உள்ள மற்றவர்களின் முயற்சிகள் அதிகரிக்க வேண்டி இருக்கிறது மற்றும் அவர்கள் செய்யும் பணியிலிருந்து பங்களிப்பு வரும் வரை இவர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்படுவது இல்லை நம் செயல்திறனைக் குறைத்து குழுவில் உள்ள மற்றவர்களின் மேல் நம் வேலைகளையும் சேர்த்துத் திணிக்கும் போக்கு நம்மிடம் உள்ளது நம் செயல்திறனை அதிகரிக்கவும் நாம் என்ன செய்ய முடியும் என்பதை நிரூபிக்கவும் ஒரு குறிப்பிட்ட ஊக்கத்தொகை நமக்கு கிடைக்காவிட்டால் நாம் இவ்வாறு செய்கிறோம் நம் பங்களிப்புகள் எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாம் காணும் வரை நாம் எதையும் செய்ய விரும்பவில்லை ஒரு நிறுவனத்தின் போட்டி மூலோபாயம் பல்வேறு விஷயங்களைப் பொறுத்தது பொருளாதார நிலைமைகள் தொழில் கட்டமைப்பு தனித்துவமான திறன் போட்டி அனுகூலம் மற்றும் தயாரிப்பு மற்றும் சந்தை நோக்கம் ஆகிய பலவற்றை அது சார்ந்து உள்ளது இதுவே ஒரு நிறுவனத்தின் போட்டி மூலோபாயத்தை தீர்மானிக்கும் பல்வேறு விஷயங்கள் மனிதவள நிர்வாகத்தின் மூலோபாயமற்ற மாதிரிகளைப் பற்றி நாம் இப்போது பேசப்போவது இல்லை ஆனால் மனித வள மூலோபாயம் எதைச் சார்ந்துள்ளது என்பதை நான் உங்களுக்குக் கூறுவேன் மனிதவள மூலோபாயம் முதன்மையாகத் தொழிலாளர் சந்தையை மக்கள் அட்டவணையில் கொண்டு வரும் திறன்கள் மற்றும் மதிப்புகளைப் பொறுத்துள்ளது நிறுவனம் செயல்படும் பொருளாதார நிலைமைகள் மற்றும் வளர்ச்சியைப் பொறுத்துள்ளது மூலோபாய மனித வளங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை விளக்கும் சில விஷயங்கள் இவை சில மாதிரிகள் அல்லது மனிதவள செயல்பாட்டின் மூலோபாயம் எவ்வாறு மனித வளங்களின் செயல்பாடுகளை மற்ற நிறுவனங்களுடன் இணைக்கப் பயன்படுகிறது என்று பார்த்தோம் அடுத்த வகுப்பில் HRM இன் மூலோபாயமற்ற மாதிரிகள் மற்றும் மூலோபாய HRM க்கான சவால்களை பற்றியும் காண்போம் இதுவரை நான் சொல்வதைக் கேட்டதற்கு நன்றி அடுத்த விரிவுரையில் உங்களை மீண்டும் சந்திக்க நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன்